அடுத்ததாக இரண்டு எண்களின் மீசீமா கண்டுபிடிப்பதற்கான நிரலை பற்றி பார்ப்போம் எண்கள் 6000 மற்றும் 6001H நினைவக முகவரியில் பதியப்பட்டுள்ளது அதில் 6001H சிறிய எண்ணாகும் இப்போது உதாரணமாக x மற்றும் y என 2 எண்களை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது மிகச்சிறிய மதிப்பு கண்டுபிடிப்பதற்கு x ஐ y ஆல் வகுத்தல் வேண்டும் Y ஆல் x ஐ வகுப்பது சாத்தியமா எனவும் பார்க்க வேண்டும் y ஆல் x ஐ வகுப்பது சாத்தியம் எனில் x என்பது மிகச் சிறிய மதிப்பு ஆகும் சாத்தியம் இல்லை எனில் x ன் அடுத்த அடுக்கை எடுக்கவேண்டும் இங்கே X என்பது பெரிய எண் y என்பது சிறிய எண் எனவே நாம் x ன் அடுத்த மடங்கை எடுத்துக்கொள்ளவேண்டும் எனவே 2x என எடுத்து முன்பு செய்த முறை போலவே தொடர வேண்டும் பின்னர் yஐ 2x ஆல் வகுத்தல் சாத்தியமா என்று பார்க்க வேண்டும் சாத்தியம் எனில் 2x என்பது மிகச்சிறிய மதிப்பு ஆகும் வகுத்தல் சாத்தியம் இல்லையெனில் 3X என எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக நாம் 1x 2x 3x 4x 5x என மீதி கிடைக்காதவரை தொடர வேண்டும் அதுவே இரண்டு எண்களின் மிகச் சிறிய மதிப்பு ஆகும் இந்த முறையை மிகச் சிறிய மதிப்பு எடுப்பதற்கான வழியாக கொள்ள வேண்டும் MOV DPTR6000H என்ற கட்டளையை பயன்படுத்தும்பொழுது DPTR இல் உள்ள 6000H சிறிய எண் ஆனது பதிவேட்டில் ஏற்றப்படும் பிறகு நாம் இந்த எண் ஐ R0 இல் ஏற்ற வேண்டும் இதற்கு MOV R0A என்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும் ஆக சிறிய எண் R0 பதிவேட்டில் ஏற்றிவிட்ட பிறகு நாம் அதை B பதிவேட்டில் நகர்த்த வேண்டும் ஆகவே B பதிவேட்டில் மதிப்பு பதிவாகிவிடும் நாம் அடுத்த எண் ஐ பெறுவதற்கு DTPR குறிப்பானை அதிகரிக்க வேண்டும் பிறகு MOVX ADPTR என்பதை பயன்படுத்தி A பதிவேட்டில் நகர்த்த வேண்டும் இதன் மூலம் அடுத்த பெரிய எண் பதிவேட்டில் நகர்த்தப்படும் இப்பொழுது பெரிய எண் R2 எனவே MOV R2A மூலமாக A இல் உள்ள மதிப்பு R2 பதிவேட்டுக்கு மாற்றப்படும் இப்பொழுது பெரிய எண்ணை தகவல் அடுக்குக்கு மாற்ற வேண்டும் எனவே நாம் 0E0H ஐ தள்ளி விடுகிறோம் இது தகவல் அடுக்கில் உள்ள A பதிவேட்டில் பதிந்துவிடும் பிறகு DIV AB செய்வோம் இது A ஐ B ஆல் வகுத்தல் செய்து விடும் நாம் மீதி 0 என இருக்கிறதா என பார்க்க வேண்டும் ஆக மீதி B பதிவேட்டில் பதிவாகி இருக்கும் அதை 0 என உள்ளதா என்று பார்க்க வேண்டும் ஆக CJNE R10L2 என்ற கட்டளையை இயக்கிய பின் முடிவு 0 என இருந்தால் இது சரியாக வகுக்கப்பட்டதை குறிக்கும் ஆக பதிவேட்டில் தற்போது என்ன மதிப்பு இருக்கிறதோ அதுவே சரியான மிகச் சிறிய மதிப்பு ஆகும் தள்ளு ஐ பயன்படுத்தி நாம் அதை மீண்டும் பெற முடியும் அடுத்த கட்டளையை பெறுவதற்கு POP 0E0 H என்பதை இயக்க வேண்டும் பிறகு SJMP பயன்படுத்த வேண்டும் அதோடு நமது நிரலானது முடிவடைகிறது நமக்கு அந்த எண் இப்போது கிடைத்துவிட்டது எனவே நாம் இங்கு எதுவும் செய்யவேண்டியதில்லை இல்லாவிடில் A ன் அடுத்த மடங்கை எடுக்க வேண்டும் R2 வில் A ன் மதிப்பு இருக்கும் ஆக A ஐ சேர்த்து விடுவோம் பிறகு R2 வில் A ன் அடுத்த மடங்கு இருக்கும் பிறகு JUMP மற்றும் PUSH செய்ய வேண்டும் இந்த SJMP L1 இல் L1 என்பது சுற்று முகவரி ஆகும் இதுதான் நமது L1 மற்றபடி நீங்கள் இது போல் செய்து கொள்ளலாம் பெரிய எண்ணின் மடங்கு மதிப்பை சிறிய எண் மூலம் வகுத்தல் செய்ய வேண்டும் மீதி கிடைக்காதவரை அதை செய்ய வேண்டும் அதுவே இரண்டு எண்களின் மிகச் சிறிய மதிப்பு இதுவே மிகச் சிறிய மதிப்பை கண்டுபிடிப்பதற்கான நிரல் ஆகும் இப்பொழுது வேறு ஒரு நிரலை பார்க்கலாம் இந்த நிரலில் ஒரு 8 பிட் எண் எடுக்கப் பெற்று அது ஒருபடை எண் எனில் போர்ட்டு 2 இலும் இரு படை எனில் போர்ட்டு 3 லும் வைக்கப்படும் ஆக இந்த ஒருபடை இரு படை odd even பரிசோதனை என்பது குறைந்த குறிப்பிடத்தக்க பிட் பார்த்து செய்தல் ஆகும் இல்லாவிடில் கியாரி பயன்படுத்த வேண்டும் இந்த முறையே இதுபோன்ற நிரல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு பதிவேட்டில் அல்லது லொகேஷனில் ஒரு எண் இருக்கிறதென்றால் அது கேரியை கடந்து இருக்கிறது என்பதாகும் இதை வலதுபுறம் மாற்றம் செய்யும்பொழுது இந்த LSB என்பது கேரிக்கு சென்றுவிடும் பிறகு கேரி பிட்டை பார்த்து ஒரு படையா அல்லது இரு படையா என முடிவு செய்ய வேண்டும் அதாவது LSB மதிப்பு 0 அல்லது 1 என இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இதற்கான நிரலை பற்றி இங்கே பார்ப்போம் முதலில் MOV A0FFh என்ற கட்டளையை எடுத்துக் கொள்வோம் இது எதற்கு என்றால் port1 ல் இருப்பதை நாம் வாசிப்பதற்காக இப்பொழுது போர்ட் 1 என்பது உள்ளீடு பயன்முறைக்கு சென்றுவிடும் இதை செய்ய MOV A0FFX என்ற கட்டளையை பயன்படுத்த வேண்டும் பிறகு உள்ளீடு பயன்முறையில் வைத்துவிட்டு நாம் MOV AP0 என்பதை இயக்க வேண்டும் இதை நாம் செய்யும் பொழுது போர்ட் 0 என்பது போர்ட் 1 ஐ வாசித்து விடும் போர்ட் 1 லிருந்து தகவலானது எடுக்கப்படுகிறது போர்ட் 1 என்பது உள்ளீட்டுப் பயன்முறையாக கட்டமைக்கப்பட உள்ளது இதற்காக நாம் MOV P1A என்ற கட்டளையை பயன்படுத்தி A என்ற பதிவேட்டின் மதிப்பை போர்ட் 1 க்கு மாற்றுகிறோம் இதனால் போர்ட் 1 வாசித்தல் பயன்முறையில் கட்டமைக்கப்படுகிறது MOV A P1 என்ற கட்டளையை பயன்படுத்தும்போது p1 இல் உள்ள மதிப்புகளை A க்கு மாற்றமுடியும் போர்ட் 1 லிருந்து A க்கும் A இலிருந்து போர்ட் 1 க்கும் வாசிப்பதற்கு ஒரே மாதிரியான கட்டளைகளை பயன்படுத்தினாலும் 2 கட்டளைகளின் பொருளும் வேறு பிறகு அந்த மதிப்பானது ஒரு படையா அல்லது இரு படையா என பார்ப்போம் அதற்காக A என்ற பதிவேட்டில் இருக்கும் மதிப்பை கேரி வழியாக வலது புறமாக சுழற்சி செய்வோம் இப்பொழுது கேரி இருந்தால் அது ஒரு படை எண் ஆகும் பிறகு L1 க்கு jump on carry செய்ய வேண்டும் இல்லையெனில் அது இரு படை என கருதப்படும் நாம் கேரியை திரும்ப பதிவு செய்ய RLCA என்பது பயன்படும் இவ்வாறாக நாம் இதை செய்யலாம் அடுத்து நாம் MOV P30A என உள் இடுகிறோம் இந்த எண் ஒரு படை எனில் RRC இயக்கப்படும் இதில் கேரி பிட் என்பது செட் செய்யப்பட்டுவிடும் பிறகு அது L1 க்கு தாவிவிடும் இப்பொழுது இரு படை எனும்போது போர்ட் 3 க்கு நகர்ந்து விடும் நாம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த எண் இரு படை எண் ஆகும் அடுத்ததாக நாம் இடது புற சுழற்சி செய்கிறோம் பிறகு கேரி பிட் என்பது A இன் LSB பின்னால் சென்றுவிடும் பிறகு A இல் உள்ள மதிப்பை போர்ட் 3 க்குள் நாம் நகர்த்த வேண்டும் அதுவே வெளியீடு போர்ட் 3 ஆகும் இனி மொத்த நிகழ்வும் மறுபடியும் தொடங்கும் இது ஒரு தொடர் நிகழ்வு ஆகும் இவ்வாறாக நாம் இதை மேற்கொள்ள வேண்டும் இந்த புள்ளியில் மறுபடியும் போர்ட் 1 இன் மதிப்பு A க்குள் எடுத்துக் கொள்ளப்படும் இது குறிப்பான் L1 ஆகும் அடுத்து என்ன செய்வது நாம் A பதிவேட்டின் மூலமாக L1 என்பதை கேரி சுழற்சி செய்கிறோம் இதற்கு Mov P2 A பயன்படும் எனவே வெளியீடானது போர்ட் 2 க்கு அனுப்பப்பட்டுவிடும் பிறகு SJMP ஆரம்பித்துவிடும் இது நம்மை இந்தப் புள்ளிக்கு அழைத்துச்செல்லும் இது மறுபடியும் போர்ட் 1 பார்க்க தொடங்கும் அந்த எண் இரு படை எனில் போர்ட் 3 P3 க்கும் இந்த எண்ணானது ஒரு படை எனில் Port P2 க்கும் செல்லும் இவ்வாறாக நாம் இந்த நிரலை தொடர்வோம் இப்போது மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இப்பொழுது நாம் ஒரு கோட் பிராக்மெண்ட் ஐ எழுதுவோம் அக்குமுலேட்டரின் மூன்றாவது பிட் போர்ட் 1 இன் LSB க்கு செல்ல வேண்டும் அதுபோல போர்ட் 1 இன் MSB யை வாசித்து அக்குமுலேட்டரின் LSBஐ செட் செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் அக்குமுலேட்டரின் பிட் 3 ஐ வாசிக்கிறோம் அடுத்து போர்ட் 1 இன் MSB ஐ எடுத்து அக்குமுலேட்டரின் LSB ஐ செட் செய்கிறோம் இதனால் மற்றொரு பிட்டும் பாதிக்கப்படக்கூடாது இதை எப்படி செய்வது என்று ஒரு நிரல் பற்றி பார்ப்போம் பிட் A 3 ஐ bit A 3 பரிசோதித்து அது செட் என உள்ளதா என்பதைப் பார்ப்போம் இந்த பிட் செட் செய்யப்பட்டிருந்தால் லெவல் L1 க்கு நிரலின் கட்டுப்பாடு சென்றுவிடும் இல்லை என்றால் P 1 0 இல் உள்ள மதிப்பு அழிக்கப்படும் பிறகு SJMP L2 என்ற கட்டளையை பயன் படுத்தி L2 க்கு செல்லும் பின்பு மீண்டும் L1 க்கு வரும் இது அக்குமுலேட்டர் பதிவேட்டில் பிட் 3 ஆனது செட் ஆகி இருக்கிறதா என பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு நிரல் அதனைத் தொடர்ந்துவரும் கட்டளையானது போர்ட் 1 இல் உள்ள LSB ஐ வெளியீடு முனையமாக மாற்ற பயன்படுகிறது இப்பொழுது இந்த பிட் செட் செய்யப்படவில்லை என்றால் LSB க்கு அல்லது போர்ட் 1 க்கு 0 என வெளியிடப்பட்டது சரிதான் என்பது உறுதியாகிறது ஒருவேளை செட் செய்யப்பட்டிருந்தால் அதை போர்ட் எண் 1 இல் 1 என பதிவேற்றி இருப்பேன் போர்ட் பிட் 1 0 port bit 1 அதாவது செட்செய்யப்பட்ட பகுதி ஒரு வேலையை செய்கிறது அதுபோல L2 பகுதி மற்றொரு வேலையை செய்யும் எனவே முதலில் இந்த பிட்டை செட் செய்ய முயற்சிப்போம் இந்த போர்ட் 1 7 Port1 7 என்பது போர்ட் 1 இன் MSB ஆகும் இந்தப் பிட்டை எடுத்து அக்குமுலேட்டரின் LSB ஐ செட் செய்ய வேண்டும் போர்ட் 1 இன் MSB ஐ உள்ளீட்டு பயன்முறையில் வைக்க வேண்டும் இதற்காக P1 7 ஐ நாம் செட் செய்ய வேண்டும் இது குறிப்பிட்ட பிட்டை உள்ளீட்டு பிட்டாக கட்டமைக்க செய்வதாகும் அடுத்து JB P1 7 L3 என்ற கட்டளை உள்ளது JB P1 7 L3 என்ற கட்டளையை எடுத்துகொள்வோம் இதில் P1 7 என்ற பிட்டு செட் என இருந்தால் L3 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாடு தாவுகிறது அந்த பிட் செட் செய்யப்படவில்லை என்றால் அக்குமுலேட்டரின் LSB ஐ அழிக்க வேண்டும் அடுத்து SJMP L4 ஐ எடுத்துக்கொள்வோம் இது L4 என்ற இடத்திற்கு தாவ உதவும் அடுத்ததாக நாம் அக்குமுலேட்டர் பிட் எண் 0 ஐ செட் செய்வோம் அடுத்ததாக என்ன நடக்கும் என்று பார்ப்போம் நமது கேள்வியின் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கை என்னவென்றால் போர்ட் ஒன்றின் பிட்3 செட் என உள்ளதா என பரிசோதிக்கப்பட வேண்டும் அதாவது இந்த போர்ட் 1 0 LSB அல்லது இந்த அக்குமுலேட்டர் பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு அந்த மதிப்பு போர்ட் 1 இன் பிட் எண் 0 க்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் நிரலின் இந்தப்பகுதி இந்த செயல்பாட்டை தான் செய்தது எனவே அக்குமுலேட்டர் பிட்டை பரிசோதிப்போம் அது1 எனில் L1 என்ற இடத்திற்கு கட்டுப்பாடு மாறும் பிறகு போர்ட் ஒன்றின் LSB ஐ செட் செய்கிறோம் ஒருவேளை செட் செய்யப்படவில்லை என்றால் போர்ட் 1 பிட் கிளியர் செய்துவிட்டு தாவப்படும் அதாவது இந்த பகுதியை தவிர்த்துவிட்டு மற்ற பகுதிக்கு செல்லும் இனி நிரலின் மற்ற பகுதியை பார்ப்போம் போர்ட் 1 இன் MSB இன் மதிப்பை எடுக்கவேண்டும் பிறகு முதல் அறிக்கை அடிப்படையில் அக்குமுலேட்டரின் LSB ஐ செட் செய்யவேண்டும் இது MSB இன் அடுத்த பிட்டை கட்டமைக்கிறது அடுத்த பகுதியில் போர்ட் 1 7 port 1 7 எனும் பிட்டின் மதிப்பு பரிசோதிக்கப்படுகிறது அந்த பிட் செட் செய்யப்பட்டிருந்தால் L3 என்ற இடத்திற்கு கட்டுப்பாடு வருகிறது வந்த பிறகு அக்குமுலேட்டரின் LSB செட் செய்யப்படுகிறது ஒருவேளை பிட் ஆனது செட் செய்யப்படவில்லை என்றால் அக்குமுலேட்டரின் LSB அழிக்கப்படுகிறது இவ்வாறு இந்த நிரல் நமக்கு தேவையானவற்றை கேள்வியில் குறிப்பிட்டவாறு செய்து முடிக்கின்றது நாம் மேலும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இந்த நிரலில் போர்ட் 1 இன் குறைந்த குறிப்பிடத்தக்க பிட்களை வலுக்கட்டாயமாக அணைக்க வேண்டும் அதாவது இந்த 4 பிட்டுகளை அணைக்க வேண்டும் அதுவே முதல் பகுதியாகும் பிறகு போர்ட் 2 இன் மிகவும் குறிப்பிடத்தக்க பிட்டுகளை ஆன் செய்யப்படவேண்டும் பிறகு போர்ட் 3 இன் எல்லா பிட்டுகளையும் காம்ப்ளிமென்ட் செய்யப்பட வேண்டும் இங்கு முந்தைய அமைப்பு எவ்வாறு இருந்திருந்தாலும் இவை முந்தைய செட்டிங்குகளை setting அமைப்புகளை பாதித்தல் கூடாது ஆக போர்ட் 1 இன் கட்டமைப்பு 8 bit என இருத்தல் வேண்டும் அதேபோல இதில் தாழ் நிலையிலுள்ள 4 பிட்டுகள் அணைக்கப்பட வேண்டும் அதாவது குறைந்த குறிப்பிடத்தக்க 4 பிட்டுகள் அணைக்கப்பட வேண்டும் மேலும் அவற்றின் முந்தைய அமைப்பு எதுவாக இருந்தாலும் அதிக குறிப்பிடத்தக்க பிட்டுகள் 1 என இருக்க வேண்டும் ஆகவே அனைத்து பிட்டுகளும் 1 என இருத்தல் வேண்டும் மற்றும் போர்ட் 3 இல் எல்லா பிட்டுகளும் காம்ப்ளிமென்ட் செய்யப்பட வேண்டும் இவ்வாறாக நாம் இந்த சிக்கல் அறிக்கையை 8051 மொழியில் எடுத்துச் செல்வோம் முதலாவதாக MOV A0F0 மற்றும் ANL P1A என்ற கட்டளைகளை பயன்படுத்துவோம் இதை செய்யும் பொழுது F0 க்கு என்ன நடக்கும் என்றால் போர்ட் 1 இன் மதிப்புகள் முடிவடையும் இங்கு போர்ட் 1 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த 4 பிட்டுகளும் முடிவுகளில் உள்ளதைப்போல் அப்படியே இருக்கும் இந்த குறைந்த குறிப்பிடத்தக்க 4 பிட்டுகளும் பூஜ்யமாக இருக்கும் ஏனெனில் இது ஆண்ட் செயல்பாடு ஆகும் இவ்வாறு செய்து முடித்துவிட்டு பிறகு அதிக குறிப்பிடத்தக்க பிட்டுகள் 2 ஐ ஆன் செய்ய வேண்டும் Port 2 ல் MOV A11000000b என்ற கட்டளையை பயன்படுத்தி மாஸ்க் செய்ய வேண்டும் இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் இது பைனரி முறை ஆகும் இதற்கு முடிவில் B எழுதிக் கொள்ளலாம் இது பைனரி முறை என்பதை குறிப்பிடுவதற்கு ஆகும் இதனால் அதிக குறிப்பிடத்தக்க 2 பிட்டுகள் செட் செய்யப்படுகின்றன இந்த செயலை செய்ய நாம் OR லாஜிக்கை மேற்கொள்ள வேண்டும் பிறகு P2 வை A யுடன் OR செய்ய வேண்டும் இந்த லாஜிகல் OR P2 A என்பது P2 வை A உடன் OR செய்யும் இவ்வாறு 2 அதிக குறிப்பிடத்தக்க பிட்டுகள் செட் செய்யப்படும் கடைசியாக P3 இன் அனைத்து பிட்டுகளையும் காம்ப்ளிமென்ட் செய்யப்படவேண்டும் எப்படி எனில் மாஸ்க் பேட்டன் அனைத்தையும் 1 என மாற்றி விட்டு அதை A க்கு மாற்றம் செய்ய வேண்டும் இதற்காக MOV A 0FFX என்ற கட்டளையை பயன்படுத்திவிட்டு பின்னர் A உடன் XRL P3 என இயக்க வேண்டும் இதை செய்யும்பொழுது A உடன் P3 XOR செய்யப்படுகிறது அதாவது கம்பிளிமெண்டேஷன் செய்யப்படுகிறது இப்பொழுது P3 இன் மதிப்பு 1 1 0 0 1 0 1 0 என எடுத்துக் கொள்வோம் மற்றொரு பதிவேட்டில் 1 1 1 1 1 1 1 1 என இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் நாம் இப்பொழுது இரண்டையும் XOR செய்தோம் என்றால் முதல் பிட் 1 என கிடைக்கும் இரண்டாவது பிட் 0 என கிடைக்கும் மூன்றாவது பிட் 1 மற்றும் நான்காவது பிட் 0 மற்றும் ஐந்தாவது பிட்டுக்கு 1 மற்றும் ஆறாவது பிட் 1 மற்றும் ஏழாவது பிட் 0 நிறைவாக எட்டாவது பிட் 0 என கிடைக்கும் இதை பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைத்திருப்பது முந்தைய மதிப்பின் காம்ப்ளிமென்ட் ஆகும் ஏனெனில் நாம் செய்தது XOR செயல்பாடு ஆகும் இதனால் நமக்கு காம்ப்ளிமென்ட் செயல்பாடு நடந்திருக்கிறது இவ்வாறாக நாம் நிரலை எழுதி பிட் கையாளுதல் செய்யலாம் எளிமையான பிட் கையாளுதல் செய்வதற்கு இதுபோன்ற நிரலை நாம் எழுதலாம் நாம் அடுத்து ஒரு நிரலை பார்ப்போம் அதில் நாம் ஹலோ என்ற ஸ்ட்ரிங்கை தொடர்ச்சியாக 9600 என்ற பாட் ரேட்டில் ஒரு 8 பிட் தகவல் மற்றும் 1 ஸ்டாப் பிட் உடன் அனுப்ப வேண்டும் இங்கு தொடர் தகவல் பரிமாற்றத்திற்காக டைமரை பயன்படுத்துகிறோம் நினைவில் கொள்க நமது பாட் ரேட் 9600 என்பதனால் TH இன் மதிப்பை மைனஸ் 3 எனக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் TH பதிவேட்டை மைனஸ் 3 என மாற்றி விட்டு TMOD ஐ அதற்கேற்றார்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த கட்டுப்படுத்தும் வார்த்தைகளை சரியாக உள்ளிட்டு TH ஐ நாம் மைனஸ் 3 என மாற்றி 9600 என்ற பாட் ரேட்ட்டில் தொடர் தகவல் பரிமாற்றத்தை செய்துகொள்ள முடியும் நாம் அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் TMOD பதிவேட்டை கட்டமைத்துக் கொள்வோம் முதலில் MOV TMOD20H என்க இது TMOD பதிவேட்டை செட் செய்யும் அடிப்படையில் இது சுய மறுபதிவேற்றம் இதர பயன் முறைகள் மற்றும் அமைப்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதை தொடர் தகவல் பரிமாற்றம் செய்ய பயன்படுத்துகிறோம் இங்கு டைமர் பதிவேடு 1 பயன்படுத்தப்படுகிறது இங்கு TH1 என்ற பதிவேட்டில் 3 என்ற எண் ஏற்றம் செய்யப்படுகிறது ஆகவே இது சுய மறுபதிவேற்றம் செய்யப்பட்டு 9600 என்ற பாட் ரேட்டில் இயக்கப்படும் இந்த கணக்கீட்டை நாம் ஏற்கனவே டைமர் மற்றும் தொடர் தகவல் பரிமாற்றத்தை பார்க்கும்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் அடுத்ததாக SCON பதிவேட்டை செட் செய்கிறோம் இதற்காக நாம் SCON அமைப்பை 50H என நினைவில் கொண்டு செய்ய வேண்டும் இதில் 8 பிட்டுகள் மற்றும் 1 ஸ்டாப் பிட் செட் செய்வதற்காக உதவும் இங்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் 8 பிட் தகவல் 1 ஸ்டாப் பிட் மற்றும் அமைப்புகள் ஆகியவற்றைத்தான் அதாவது SCON அமைப்பை 50H என மாற்றி இதை செய்ய முடியும் பிறகு டைமரை துவக்க வேண்டும் அதற்கு TR1 பிட்டை செட் செய்கிறோம் இதனால் டைமர் துவக்கம் செய்யப்பட்டுவிடும் இப்பொழுது தொடர் தகவல் பரிமாற்றம் தொடங்கபட்டுவிட்டது பிறகு நாம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த sbuff பதிவேட்டில் பதிவிட்டு தகவல் பரிமாற்றம் செய்ய வேண்டும் முதல் எழுத்து H ஆகும் ஏனெனில் hello என்ற ஸ்ட்ரிங் தான் பரிமாற்றம் செய்யப்படவேண்டிய வார்த்தை நாம் ஸ்ட்ரிங் hello வை தொடர்ச்சியாக தகவல் பரிமாற்றம் செய்ய இருக்கிறோம் இதற்கு MOV AH எனத் துவங்கும் கட்டளையை உப நடைமுறை சென்டில் எழுதுகிறோம் அதை பயன்படுத்தி எழுத்துக்களை அனுப்புகிறோம் அடுத்ததாக நாம் ACALL செய்கிறோம் பிறகு E ஐ அனுப்ப வேண்டும் எனவே MOV AE க்கு பிறகு ACALL என்ற கட்டளையை இயக்க வேண்டும் அடுத்து H பின்னர் E அதன்பிறகு ACALL ஐ இயக்குகிறோம் பிறகு H E L மற்றும் இன்னொரு L ஐ அனுப்புகிறோம் பிறகு move AL ACALL ஐ இயக்குகிறோம் கடைசியாக எழுத்து O ஐ அனுப்புகிறோம் இதற்கு MOV A O பயன்படுத்துகிறோம் மொத்தமாக நாம் இதை மறு இயக்கம் செய்கிறோம் இப்போது SJMP L1 என்க இதில் L1 என்ற இடத்திலிருந்து மறுபடியும் MOV AH வரை இயக்கப்படும் பிறகு send routine எழுதுகிறோம் இதில் send routine என்பது தகவல் மாற்றுவது போலாகும் பின்னர் எழுத்தை SBUFF பதிவேட்டிற்கு நகர்த்த வேண்டும் MOV SBUFFA என்பது SBUFF இல் தகவல் பரிமாற்றம் முடிந்துவிட்டதா இல்லையா என பரிசோதிப்பது ஆகும் தகவல் பரிமாற்றம் முடிந்தவுடன் T1 flag உயர்த்தப்பட வேண்டும் ஆகவே T1 flag உயரும் வரை காத்திருத்தல் வேண்டும் அதற்கு JNB TIL2 பயன்படும் எனவே இந்த நிரலானது தகவல் பரிமாற்றம் முடியும்வரை காத்திருக்கும் பிறகு TI அழிக்கப்படும் இல்லையெனில் அடுத்த எழுத்து ஏற்கனவே அனுப்பப்பட்டதாக கருதப்படும் ஆகவே நாம் TI பிட்டை அழித்துவிடவேண்டும் இவ்வாறாக நாம் 8051 இல் இந்த நிரலை பயன்படுத்தி ஸ்ட்ரிங்கை தகவல் பரிமாற்றம் செய்கிறோம் இங்கு முக்கியமான செயல் என்னவென்றால் பாட் ரேட் செட் செய்ய முதலில் டைமர் ஐ செட் செய்து விட்டு பிறகு SCON பதிவேட்டை செட் செய்து பைட்டின் அளவை கட்டமைக்க வேண்டும் எழுத்துக்கள் அல்லது பைட்டுகள் ஸ்டார்ட் மற்றும் ஸ்டாப் பிட்டுகள் போன்றவை ஆகும் பிறகு நாம் டைமரை துவக்கி ஒவ்வொரு எழுத்துக்களையும் மாற்றம் செய்தல் வேண்டும் இறுதியாக எழுத்துக்கள் SBUFF பதிவேடுக்கு வரும்போது தகவல் பரிமாற்றம் உடனடியாக தொடங்குகிறது தகவல் பரிமாற்றம் குறுக்கீடு கொடி 1 என வரும்வரை காத்திருத்தல் வேண்டும் ஒருவேளை 1 என கிடைக்கப்பெற்றால் எழுத்துக்கள் முழுமையாக அனுப்பப்படவில்லை என்பதாகும் எனவே நாம் இங்கு காத்திருந்து தகவல் பரிமாற்றம் முடிந்த பிறகு TI ஐ அழித்துவிட்டு திரும்புதல் வேண்டும் இதை நினைவில் கொள்ள வேண்டும்